வணக்கம் சென்ற சில செஷன்களில் நாம் cost volume profit analysis மற்றும் BEP analysis பற்றி விவாதித்துக் கொண்டிருக்கிறோம் மேலும் இதனை எப்படி வெவ்வேறு முடிவெடுக்கும் சூழ்நிலைகளில் பயன்படுத்தலாம் என்றும் பார்த்தோம் நாம் contribution PV ratio மற்றும் BEP போன்ற பலவற்றை கணக்கிடுவது பற்றிய இரண்டு illustrations ஐ செய்து பார்த்தோம் மேலும் போன செஷனில் நாம் விற்பனை கலவைகள் சம்பந்தப்பட்ட இரண்டு case களை பார்த்தோம் எனவே BEP யை கணக்கிடுவது வெறும் ஒரு தயாரிப்புக்காக மட்டுமல்ல மாறாக ஒரு விற்பனை கலவைக்கான BEP மேலும் BEP மற்றும் weighted average PV ratio வை பயன்படுத்தி எந்த விற்பனை கலவை மிகப் பொருத்தமானது என்று கருத்து சொன்னோம் எனவே உங்களுக்கு ஞாபகம் இருக்குமெனில் நாம் இரண்டு கணக்குகளை செய்தோம் ஒன்று Ganesha limited பற்றியது அடுத்தது Keshav limited பற்றியது அங்கே நாம் இரண்டு விற்பனை கலவைகளைப் பற்றி படித்தோம் அவற்றின் பொருந்தக்கூடிய தன்மை பற்றி கருத்தும் சொன்னோம் இன்று நாம் ஒரு படி மேலே சென்று ஒரு வரைவு பட்ஜெட் ஐ உருவாக்க முயற்சி செய்வோம் எனவே நாம் ஒரு வகையான sensitivity analysis செய்யலாம் நிர்வாகத்தின் வடிவமைப்பு மற்றும் சூழ்நிலையின் தேவைகளை பொறுத்தவரை இதுதான் தற்போதைய பட்ஜெட் இதில் நாம் சில மாற்றங்களை இணைக்க வேண்டும் இதன்படி எப்படி லாப அறிக்கை மாறும் இதுதான் இங்கே நாம் படிக்க வேண்டியது உங்களிடம் printout இருக்கிறது என நம்புகிறேன் இல்லையெனில் printout ஐ இப்பொழுதே எடுங்கள் பிறகு என்னுடன் சேர்ந்து பிரச்சனைக்கு விடை காண்போம் SatVahan Enterprises ஒரு வரைவு பட்ஜெட் ஐ தயாரித்து இருக்கிறார்கள் எனவே அவர்கள் 10000 யூனிட்டுக்கான ஒரு பட்ஜெட்டை தயாரித்திருக்கிறார்கள் விற்பனை விலை 30 டைரக்ட் மெட்டீரியல் 8 லேபர் 6 மேலும் மாறுபடும் செலவுகள் 1 ஒரு மணி நேரத்திற்கான விலைகளும் தரப்பட்டுள்ளது எனவே மொத்த மாறுபடும் செலவு 15 மற்றும் contribution per unit அதேபோல் 15 நான் இதை கொஞ்சம் கீழாக மாற்றுகிறேன் இங்கே மொத்தம் 15 contribution per unit 15 இங்கே தற்போதைய பட்ஜெட்டின் அடிப்படையில் contribution ஐ அவர்கள் ஏற்கனவே தந்திருக்கிறார்கள் எனவே இது 150000 ஆக பட்ஜெட் contribution ஐ தருகிறது ஏனெனில் 10 ஆயிரம் யூனிட் பெருக்கல் 15 150 அவர்களுடைய பட்ஜெட் செய்யப்பட்ட நிலையான செலவு 140 இது அவர்களுக்கு 10000 மட்டும் லாபமாக தருகிறது இப்பொழுது இயற்கையாகவே நிர்வாகம் குறைவான லாபத்தில் திருப்தியாக இல்லை அவர்களுக்கு ஒரு அதிக பொருத்தமுள்ள தந்திரம் ஒரு சிறந்த வியூகம் ஒரு சிறந்த தொழில் செய்யும் வழி தேவைப்படுகிறது எனவே அவர்கள் வேலை செய்யும் ஒரு குழுவிடம் சிறந்த அல்லது அதிகமான லாப எண்களைக் கொண்ட ஒரு மாற்று பட்ஜெட்றுடன் வருமாறு கேட்டிருக்கிறார்கள் இப்பொழுது வேலை செய்யும் குழு பின்வரும் பரிந்துரைகளை சமர்ப்பிக்கிறது அவர்கள் சொல்லும் ஒரு விஷயம் 25000 பட்ஜெட் செய்யப்பட்ட லாபத்தை தருகிறது இப்பொழுது அவர்கள் நிறுவனம் விளம்பரத்தில் 28500 செலவழிக்க வேண்டும் எனவும் விற்பனை விலையை 32 ஆக உயர்த்த வேண்டும் எனவும் பரிந்துரைக்கிறார்கள் எனவே தற்போதைய விற்பனை விலை ஆகிய 30 32 ஆக அதிகரிக்கப்பட வேண்டும் விற்பனையின் அளவும் 12 ஆயிரமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனவே தற்போதைய விற்பனை 10 ஆயிரத்திலிருந்து 12 ஆக அதிகரிக்கும் இப்பொழுது அவர்களுடைய உற்பத்தியை அவர்கள் அதிகரிக்க வேண்டும் அவர்களிடம் இருக்கும் உற்பத்தித் திறன் 10 ஐ அவர்கள் 12 ஆக அதிகரிக்க வேண்டும் இப்பொழுது அதிகப்படியான உற்பத்தியை அடைய தொழிலாளர்கள் அதாவது தற்போதைய ஊழியர்கள் தயாரிப்பின் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எடுத்துக்கொள்ளும் நேரத்தை குறைக்க வேண்டும் மேலும் pay and productivity ஒப்பந்தம் வழங்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டுள்ளது எனவே அதிகமான ஊதியம் தரப்பட்டது மேலும் ஊதிய விகிதம் 4 ஆக அதிகரிக்கப்பட்டது உங்களால் பார்க்க முடியும் அவர்களுடைய தற்போதைய ஊதிய விகிதம் 3 இரண்டு மணி நேரத்திற்கு 3 என்ற விகிதத்தில் அவர்களுக்கு 6 கிடைக்கிறது இப்பொழுது நாம் ஊழியர்களுக்கு ஒரு நல்ல ஒப்பந்தத்தை வழங்கலாம் மேலும் அவர்களுடைய ஊதிய விகிதத்தை 4 ஆக அதிகரித்தாலும் மாறுபடும் செலவு விகிதம் அப்படியே தொடரும் இப்பொழுது இந்த மாற்றங்களை எல்லாம் இணைத்துக்கொண்டு நீங்கள் மாற்று பட்ஜெட்டை தரவேண்டும் புரிந்ததா இப்பொழுது என்னுடன் சேர்ந்து செய்யுங்கள் நீங்கள் இப்பொழுது துவங்குவீர்களா எளிதான புரிதலுக்காக நான் ஒரு structure ஐ உங்களுக்காக வரைந்திருக்கிறேன் முதலில் ஒரு சரியான வடிவத்தில் தற்போதைய வரைவை பதிவிடுங்கள் எனவே அவர்கள் இதை ஒரு தற்போதைய வரைவாக நமக்கு தந்திருக்கிறார்கள் இதனை excel லில் ஒரு சரியான வடிவத்தில் போட முயற்சி செய்வோம் பிறகு நீங்கள் சில மாற்றங்களை இணைத்துக்கொள்ளலாம் எனவே தயவு செய்து structure ஐ வரையுங்கள் இது ஒரு முதல் வரைவு என்று அழைக்கப்படுகிறது யூனிட்டுகளின் எண்ணிக்கை 10000 விற்பனை விலை 30 மாறுபடும் செலவு 8 6 மற்றும் 1 அதாவது 15 contribution per unit ம் அதேபோல்15 30 கழித்தல் 15 மொத்த contribution 150 FC 140 லாபம் 10000 இவ்வளவு விவரமும் ஏற்கனவே தரப்பட்டுள்ளது PV ratio வை கணக்கிடுங்கள் PV ratio உங்களுக்கு தெரியும் அது விற்பனையின் மேல் contribution எனவே வாய்வழியாக கூட நீங்கள் இதனை செய்யலாம் இது 50 சதவிகிதம் breakeven point என்ன PV ratio வின் மேல் FC எனவே 280000 மேலும் யூனிட்டில் breakeven point 9333 எனவே அவர்கள் breakeven க்கு சிறிது மேலே இயங்குகிறார்கள் என்பது உங்களால் பார்க்க முடியும் எனவேதான் லாபம் மிகக் குறைவாக இருக்கிறது இப்பொழுது அவர்களுடைய பரிந்துரைகளை இணையுங்கள் விளம்பரத்தில் அதிக காசு செலவழிக்கும் விற்பனை விலையை அதிகரிக்கும் இதுபோன்ற மாற்றங்களை செய்யுங்கள் பிறகு திருத்தப்பட்ட பட்ஜெட்டை கணக்கிடுங்கள் எனவே புதிய யூனிட்டுகளின் எண்ணிக்கை என்ன அது 10 ஆயிரத்திலிருந்து 12 ஆயிரமாக அதிகரித்திருக்கிறது இப்பொழுது விற்பனை விலை 32 நேரடி பொருள் செலவு மாறப்போவதில்லை அது 8 ல் நிலையாக தொடரப் போகிறது லேபர் மாறுபடும் செலவுகள் போன்றவற்றை எழுதிக்கொள்ளுங்கள் மேலும் திருத்தப்பட்ட பட்ஜெட்டுக்கான லாபத்தை கணக்கிடுங்கள் நான் நிலையான செலவை 140 இதிலிருந்து 168500 ஆக அதிகப் படுத்துகிறேன் ஏனெனில் நாம் விளம்பர செலவு ஆகிய 28500 ஐ சேர்த்துக் கொள்ள வேண்டும் மெட்டீரியல் லேபர் மற்றும் overheads எவ்வளவாக இருக்கும் உங்களால் கணக்கிட முடிகிறதா நமக்கு தெரியும் ஏற்கனவே அவர்களுக்கு 25000 துக்கான ஒரு லாப இலக்கு இருக்கிறது இதை பாருங்கள் 25000 பட்ஜெட் செய்யப்பட்ட லாபத்திற்கு இட்டுச்செல்கிறது என்பது இதில் தெளிவாக தரப்பட்டுள்ளது எனவே அவர்கள் எப்படியாவது 25000 லாபம் உண்டாக வேண்டும் உங்களால் VC இன் இந்த பாகங்களை கணக்கிட முடியுமா இது ஒரு நேர்மையான கணக்கிடுதல் கிடையாது நீங்கள் இதனை நேரடியாக கணக்கிடலாம் நீங்கள் 25 ஆகிய விருப்பப்பட்ட லாபத்திற்கு செல்ல வேண்டும் புதிய நிலையான செலவு 168500 எனவே மொத்த contribution 193500 யூனிட்களின் எண்ணிக்கை உங்களுக்கு தெரியும் எனவே உங்களால் contribution per unit 16 125 ஐ கணக்கிட முடியும் இதை எப்படி பெறுவது எப்படியெனில் உங்களிடம் இருக்கும் மொத்த contribution ஆகிய 193500 ஐ 12000 தால் நீங்கள் வகுத்தால் உங்களுக்கு 16 125 கிடைக்கும் உங்களுக்கு புதிய விற்பனை விலை 32 என்பது தெரியும் எனவே 32 கழித்தல் 16 125 அப்படி எனில் உங்களுடைய மாறுபடும் செலவு 15 875 ஆக இருக்க வேண்டும் இப்பொழுது உங்களால் இதனுடன் ஒத்துப் போக முடிகிறது இது கடினமாக இருக்கும் என்று நினைக்கிறேன் ஏனெனில் டைரக்ட் மெட்டீரியல் 8 புதிய லேபர் செலவு என்ன அவர்கள் ஊதிய விகிதத்தை அதிகரித்து இருக்கிறார்கள் ஏனெனில் அவர்கள் உற்பத்தியை 10 லிருந்து 12 ஆக அதிகரிக்க நினைக்கிறார்கள் பாருங்கள் அவர்கள் தரப்பட்ட ஒரு pay and productivity ஒப்பந்தத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஊழியர்கள் யூனிட்டுகளின் எண்ணிக்கையை அதிகரிப்பதால் நாம் அவர்களுக்கு ஒரு மணிகூறுக்கு 4 ரூபாய் தருகிறோம் தற்போதைய கணக்கிடுதல் 2 பெருக்கல் 3 ஆனால் இப்பொழுது நீங்கள் 4 ஐ எடுத்துக்கொண்டால் 2 பெருக்கல் 4 எனக்கொள்ளலாம் இது 8 8 மற்றும் 1 ஆக இருக்கும் மொத்தம் என்னவாக இருக்கும் மொத்தம் 17 ஆக இருக்கும் ஆனால் நமக்கு மொத்த மாறுபடும் செலவு 15 875 ஐ விட அதிகரிக்க கூடாது எனவே இப்பொழுது இதை எப்படி நிர்வகிப்பது உங்களால் செய்ய முடியுமா ஏனெனில் பாருங்கள் நேரடி பொருள் செலவு மாறப்போவதில்லை அது ஒரு மாற்றமும் இல்லாத எளிய நேரடி பொருள் செலவு லேபர் செலவு எப்படி அது மாறுமா அது மாறும் ஏனெனில் அந்த விகிதம் இப்பொழுது அதிகரிக்கிறது அது 8 ரூபாய்க்கு செல்லும் ஏனெனில் மணி நேரத்தின் எண்ணிக்கை குறைய வேண்டும் தற்போதைய கணக்கீடுகளின் படி அது 2 hours per unit க்கு 3 ரூபாயாக இருக்கிறது அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று பாருங்கள் அதிகப்படியான உற்பத்தியை அடைய தொழிலாளர்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டை உருவாக்க எடுத்துக்கொள்ளும் நேரத்தை குறைக்க முடிய வேண்டும் அப்படி என்றால் நாம் ஒரு pay and productivity ஒப்பந்தத்தை வழங்குகிறோம் பாருங்க எசமான் உங்களுக்கு அதிக ஊதிய விகிதம் தருவோம் என நாம் ஊழியர்களிடம் சொல்கிறோம் நாம் விகிதத்தை 3 ரூபாயிலிருந்து 4 ரூபாயாக அதிகரிக்கிறோம் ஆனால் நீங்கள் மணி நேரத்தின் எண்ணிக்கையை 2 ரூபாயிலிருந்து 2 ஐ விட கம்மியான ஒன்றுக்கு மன்னிக்கவும் 2 மணியிலிருந்து 2 ஐ விட கம்மியாக குறைத்து இருக்கிறீர்கள் அப்பொழுதுதான் அது ஒரு மணி நேரத்திற்கு 4 ஐ தரும் எனவே இது 2 பெருக்கல் 4 ஆக இருக்க முடியாது இது 2 ஐ விட குறைவாக இருக்க வேண்டும் எனவே இப்பொழுது நீங்கள் எப்படி இந்த இலக்கத்தை கணக்கீடு செய்வீர்கள் ஒருவேளை நீங்கள் இதனை x என எடுத்துக் கொண்டால் அது 4 x ஆக இருக்கும் 4 கிடைக்கிறது ஏனெனில் தொழிலாளர் விகிதம் இப்பொழுது 4 வரை செல்லும் ஒருவேளை தொழிலாளர் செலவு 2 எனில் அது 4 x ஆக இருக்கும் மாறுபடும் செலவு எப்படி இருக்கும் மாறுபடும் செலவுகளில் கூட மாறுபடும் செலவுக்கான மணி நேர விகிதம் பாதிக்கப்படாமல் இருக்கும் என அவர்கள் தந்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றின் மொத்த காசு மாறுபடும் ஏனெனில் அது இரண்டு மணி பெருக்கல் 2 5 எனவே எது புதிய விகிதம் ஆயினும் மன்னிக்கவும் புதிய மணி நேரம் அது x அப்படி என்றால் அது 0 5 x ஆக இருக்கும் எனவே 4 x மற்றும் 0 5 x அதாவது லேபர் கூட்டல் மாறுபடும் செலவுகளின் மொத்தம் 4 5 x மேலும் மொத்தம் 15 875 ஐ விட அதிகமாக இருக்கக்கூடாது என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் எனவே 15 875 கழித்தல் 8 இது 7 875 ஆக தான் இருக்க வேண்டும் இப்பொழுது இந்த தகவல்களை வைத்து x ன் அளவையை செய்து பார்க்க முயற்சி செய்யுங்கள் இங்கே நான் கணக்கிடுதல்களை உங்களுக்கு காண்பிக்க முயற்சி செய்கிறேன் இது 4 x மற்றும் 0 5 x மொத்தம் 5 புள்ளி 15 875 என்பது நமக்கு ஏற்கனவே தெரியும் அதாவது 4 5 x 15 875 க்கு சமமானது எனவே நீங்கள் இதை வகுத்தால் 1 75 உங்களுக்கு x ஆக கிடைக்கும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா முன்னாடி அவர்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 2 மணி நேரம் எடுத்துக் கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அதை அவர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும் எனவே அவர்கள் அதை 1 75 ஆக குறைத்துக் கொண்டார்கள் எனவே இப்பொழுது 1 75 தான் x ன் புதிய மதிப்பு பெருக்கல் புதிய விகிதம் அதாவது 1 75 பெருக்கல் 4 உங்களுக்கு 7 கிடைக்கும் மேலும் 1 75 பெருக்கல் 0 5 உங்களுக்கு 0 875 கிடைக்கும் எனவே நீங்கள் இந்த மூன்றின் மொத்தம் எடுத்தால் அது 15 875 ஆகும் அதன் பிறகு எல்லாமே match ஆகிவிடும் உங்களுக்கு புரிகிறதா எனவே அவர்கள் இலக்கு லாபத்தை அடையமுடியும் உற்பத்தியை அதிகரிக்கலாம் ஊழியர்களுக்கு அதிக ஊதியம் தரலாம் இவை அனைத்தையும் செய்ய அவர்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கான மணி நேரத்தின் எண்ணிக்கையை 2 லிருந்து 1 75 ஆக குறைக்க வேண்டும் இதுதான் நாம் ஊழியர்களுக்கு கொடுக்க நினைக்கும் ஒரு வெகுமதி ok நாங்கள் உங்களுடைய ஊதிய விகிதத்தை அதிகரிக்க விரும்புகிறோம் ஆனால் அது நீங்கள் மணி நேரத்தின் எண்ணிக்கையை 1 75 ஆக குறைத்துக்கொண்டால் மட்டுமே இப்பொழுது நீங்கள் இந்த கணக்கிடுதல்களை செய்தால் அநேகமாய் நிர்வாகம் மிக சந்தோசம் அடையும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் ஏனெனில் அவர்களுக்கு 2 5 times லாபம் கிடைக்கிறது நிறுவனத்தின் மொத்த விற்பனை கூட அதிகரிக்கிறது ஊழியர்கள் சந்தோஷம் அடைகிறார்கள் ஏனெனில் அவர்களுக்கு அதிக ஊதியம் கிடைக்கிறது எனவே இது ஒரு win win ஒப்பந்தம் ஒரு துவக்கமாக எல்லாவற்றுக்கும் முதலில் நாம் இந்த அனைத்து முறையான கணக்கிடுதல்களையும் காண்பிக்க வேண்டும் எனவே அனைவருமே மகிழ்ச்சி அடைகிறார்கள் அதன்பிறகு of course ஒருவர் இதனை முறையாக செயல்படுத்த வேண்டும் உற்பத்தி அதிகரிக்கிறது நேரம் குறைக்கப்பட்டுள்ளது என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் எனவே செலவுகள் குறைக்கப்பட்டுள்ளது மேலும் contribution அதிகரித்திருக்கிறது இப்பொழுது contribution அதிகரித்திருப்பதை உங்களால் பார்க்க முடியும் நிலையான செலவில் ஒரு அதிகரிப்பு இருக்கும் போதும் நீங்கள் அதிக லாபத்தை உண்டாக்குகிறீர்கள் இப்பொழுது புதிய PVR என்ன இது அனேகமாக நிலையானது இது கொஞ்சமாக அதிகரித்து இருக்கிறது ஏனெனில் விலை அதிகரித்திருக்கிறது எனவே PVR 0 50 புதிய BEP என்ன அது அதிகரிக்குமா அல்லது குறையுமா உண்மையில் புதிய BEP அதிகரித்திருக்கிறது இது ஒரு நல்ல அறிகுறி உண்மையில் மிகவும் நல்ல அறிகுறி இல்லை ஏனெனில் நிறுவனம் புதிய நிலையான செலவுக்கு உறுதி எடுத்து இருக்கிறது அதனால்தான் அவர்களுடைய BEP கொஞ்சமாக அதிகரித்திருக்கிறது யூனிட்டினால் ஆன BEP யும் அதிகரித்திருக்கிறது எனவே இது சிறிது ஆபத்தான ஒரு திட்டம் ஏனெனில் அவர்களுடைய லாபத் தன்மையை அவர்கள் மேம்படுத்த முடியும் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு நிறுவனம் கொஞ்சம் அதிகமாக risk எடுக்க வேண்டும் உங்களுக்கு புரிகிறது என்று நம்புகிறேன் இத்துடன் நாம் நிறுத்திக் கொள்வோம் நன்றி வணக்கம்